சரி இன்னும் 3 அல்லது 4 உதாரணங்களைப் பார்த்தபின் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் தலைப்பை முடித்துக் கொள்வோம் முதலில் இங்கு கொடுக்கப்பட்ட கேள்வியைப் பார்ப்போம் ஒரு 100 KVA 440220 வோல்ட் சிங்கிள் பேஸ் 50 ஹெர்ட்ஸ் கோர் மாதிரி டிரான்ஸ்பார்மர் ஆனது ஃபுல் லோட் 0 8 லேகிங் பவர் ஃபேக்டருக்கு சப்ளை செய்யும் போது 98 5 எஃபீசியென்சி கொண்டு இருக்கும் அது போல ஆஃப் லோட் யூனிடி பவர் ஃபேக்டருக்கு சப்ளை செய்யும் போது 99 எஃபீசியென்சி கொண்டு இருக்கும் இந்த டிரான்ஸ்பார்மரின் ஃபுல் லோட் ஐயன் மற்றும் காப்பர் லாசஸை கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் ஐயன் லாஸ் என்பதை Wi என்றும் ஃபுல் லோட் காப்பர் லாஸ் என்பதை Wc என்றும் எழுதிக் கொள்ளலாம் ஃபுல் லோட் நிலையில் லோடிங் ஃபேக்டர் x 1 ஆக இருக்கும் எவ்வாறு எனில் x KVAKVAfl இங்கு KVA ஃபுல் லோட் மற்றும் டிரான்ஸ்பார்மர் செயல்படும் KVA ஆகியவை சமமாக இருக்கும் அதாவது KVA KVAfl அதனால் தான் x 1 என்று எழுதி இருக்கிறோம் எனவே டிரான்ஸ்பார்மரின் ரேட்டிங் 100 KVA 100 1000 பவர் ஃபேக்டர் 0 8 எஃபீசியென்சி 98 5 0 985 x 1 ஆகிய மதிப்புகளை எஃபீசியென்சி சூத்திரத்தில் பொருத்தினால் நமக்கு 0 985 100 1000 0 8100 1000 0 8 Wi Wc என்று கிடைக்கும் இதை எளிமைப்படுத்தினால் நமக்கு 0 985Wi 0 985Wc 1200 என்று வரும் இதை ஈக்குவேஷன் 1 ஆக குறித்துக் கொள்வோம் அடுத்ததாக யூனிடி பவர் ஃபேக்டர் ஆஃப் லோடிற்கு அவுட்புட் என்பது 100 KVA பவர் ஃபேக்டர்ன் பாதி ஆகும் அதாவது அவுட்புட் 1210010001 0 50 கிலோ வாட் அடுத்து இங்கு ஆஃப் லோட் என்பதால் x 12 மற்றும் காப்பர் லாஸ் x2Wc என்று வரும் இதைக் கொண்டு எஃபீசியென்சி சூத்திரத்தை எழுதினால் 0 99 50 100050 1000 Wi 122Wc என்று முதல் நிலையிலும் எளிமைப்படுத்திய பிறகு 0 99Wi 0 2475Wc 500 என்றும் வரும் இதை ஈக்குவேஷன் 2 என்று குறித்துக் கொள்ளலாம் தற்போது ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 ஆகியவைகளை தீர்வு செய்தால் Wi 267 3 வாட் மற்றும் Wc 950 9 வாட் என்று கிடைக்கும் இவை தான் ஐயன் லாஸ் மற்றும் காப்பர் லாஸ் ஆகும் அடுத்து இந்த கேள்விக்கு நான் இரண்டு கோடுகள் போடுகிறேன் இது உதாரணத்திற்கு அல்ல பயிற்சிக்கானது இந்தக் கேள்வியில் கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மருக்கு காப்பர் லாஸ் என்பது அவுட்புட்டின் 2 சதவீதம் ரியாக்டன்ஸ் டிராப் என்பது 5 சதவீதம் ஆகும் இந்த நிலையில் 0 8 பவர் ஃபேக்டர் லேகிங் மற்றும் 0 8 பவர் ஃபேக்டர் லீடிங் ஆகிய இரண்டு வழக்கில் டிரான்ஸ்பார்மரின் வோல்டேஜ் ரெகுலேஷனைக் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கு விடை கொடுக்கப்படவில்லை ரெகுலேஷனுக்கான சூத்திரத்தைப் பயன்படுத்தி விடையைக் கண்டுபிடிக்க முற்படுங்கள் அடுத்து உதாரணம் 13 ஐப் பார்ப்போம் ஒரு சிங்கிள் பேஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மரின் டர்ன்ஸ் ரேஷியோ 3 அதாவது "k 3" மற்றும் ப்ரைமரி வைண்டிங்கின் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் ஆகியவை முறையே 1 2 Ω 6 Ω அதே போல் செகன்டரியில் முறையே 0 03 Ω ஆகும் டிரான்ஸ்பார்மரின் லோ வோல்டேஜ் வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்ட நிலையில் ஹை வோல்டேஜ் வைண்டிங்கிற்கு 230 வோல்ட் கொடுக்கப்பட்டால் பின்வருவனவற்றைக் கண்டுபிடியுங்கள் 1 லோ வோல்டேஜ் வைண்டிங்கில் உள்ள கரண்ட் 2 டிரான்ஸ்பார்மரின் காப்பர் லாஸ் 3 பவர் ஃபேக்டர் நாம் ஏற்கனவே ஓபன் சர்க்யூட் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பற்றி படித்திருக்கிறோம் ஆக இந்த நிலையில் டர்ன்ஸ் ரேஷியோ k 3 ஹை வோல்டேஜ் சைட் என்பது ப்ரைமரி மற்றும் லோ வோல்டேஜ் சைட் என்பது செகன்டரி என வரையறுத்துக் கொள்வோம் இங்கு R1 1 இப்பொழுது ஹை வோல்டேஜ் சைடிற்கு ரெஃபர் செய்தால் Re1 R1 K2R2 1 2 20 05 1 65 Ω என்றும் Xe1 X1 K2X2 6 20 03 6 27 Ω என்றும் கிடைக்கும் சில திருத்தங்கள் செய்துள்ளேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஆக இம்படென்ஸ் √ Re12 Xe12 6 அடுத்து லோ வோல்டேஜ் வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்ட நிலையில் ஹை வோல்டேஜ் வைண்டிங்கில் உள்ள கரண்ட்டை கண்டுபிடிப்போம் அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ISC VSC Ze1 2306 இப்பொழுது I0 ஐ புறந்தள்ளினால் I1 I2 அதே 35 47 ஆம்பியர் தான் வரும் அடுத்து லோ வோல்டேஜ் வைண்டிங்கில் உள்ள கரண்ட் I2 K I2 இங்கு டிரான்ஸ்பர்மேஷன் ரேஷியோ K 3 எனவே I2 என்பது 106 4 ஆம்பியர் ஆகக் கிடைக்கும் இப்பொழுது மொத்த காப்பர் லாஸ் WSC I12Re1 35 472 1 65 2076 வாட் ஆகும் இங்கு இன்னொரு ஈக்குவேஷன் VSC cos ∅sc WSC என்று எடுத்துக் கொண்டால் இது ஏறக்குறைய VIcos ∅ W எனும் சூத்திரத்தை போன்றது தான் ஆக இங்கு வோல்டேஜ் 230 வோல்ட் கரண்ட் 35 47 ஆம்பியர் காப்பர் லாஸ் 2076 வாட் ஆகியவற்றைப் பொருத்தினால் நமக்கு இறுதியில் 0 254 எனும் பவர் ஃபேக்டர் கிடைக்கும் இது மிகவும் எளிய விஷயம் ஆகும் நன்கு கவனித்து பாருங்கள் இங்கு லோ வோல்டேஜ் வைண்டிங்கில் உள்ள கரண்ட் ஆனது 106 4 ஆம்பியர் ஆக இருக்கிறது இது மிகவும் உயர்ந்தது 106 ஆம்பியர் எனும் அதிகமான கரண்டை அளவீடு செய்வதற்கேற்ற அம்மீட்டர் ஆய்வகத்தில் இருக்க வாய்ப்பில்லை இதை உணர்த்த தான் வேண்டுமென்றே இந்த கேள்வியை விளக்கவுரையில் சேர்த்தேன் இப்பொழுது அடுத்த கேள்விக்குச் செல்வோம் இங்கு ஒரு சிங்கிள் பேஸ் 3 KVA 230115 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்பார்மரின் மாறிலிகள் ஆன R1 X1 R2 X2 கோர் லாஸ் காம்பனென்ட் RC மற்றும் மேக்னடைசிங் காம்பனென்ட் Xm ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் டிரான்ஸ்பார்மர் ஓபன் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் இணைக்கப்பட்டிருப்பின் கருவிகள் காட்டும் அளவீடுகள் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டு வழக்கிலும் சப்ளை ஆனது ஹை வோல்டேஜ் சைடில் கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் ஓபன் சர்க்யூட் டெஸ்டை எடுத்துக் கொள்வோம் இங்கு V1 230 வோல்ட் டர்ன்ஸ் ரேஷியோ K 230115 2 எனவே Ic V1Rc 0 383 ஆம்பியர் மற்றும் Im V1Xm 1 15 ஆம்பியர் எனக் கிடைக்கும் அடுத்து I0 √IC2 Im2 1 212 ஆம்பியர் எனக் கிடைக்கும் நோ லோடில் ஹை வோல்டேஜ் வைண்டிங்கிற்கான இன்புட் என்பது V1 Ic 230 0 383 88 09 வாட் தோராயமாக 88 வாட் என கிடைக்கும் ஆக ஓபன் சர்க்யூட் டெஸ்டில் கருவிகள் காட்டும் ரீடிங் யாவன வோல்ட்மீட்டர் ரீடிங் 230 வோல்ட் அம்மீட்டர் ரீடிங் 2 ஆம்பியர் வாட்மீட்டர் ரீடிங் 88 வாட் அடுத்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் எடுத்துக் கொள்வோம் இங்கு K 2 ஆகும் எனவே Re1 R1 K2R 2 0 8 Ω மற்றும் Ze1 1 037 Ω என்று கிடைக்கும் இப்பொழுது ஹை வோல்டேஜ் வைண்டிங்கில் உள்ள ஃபுல் லோட் கரண்ட் I1 3 KVA230 வோல்ட் 31000230 13 04 ஆம்பியர் எனக் கணக்கிடலாம் ஷார்ட் சர்க்யூட் நிலையில் கிடைக்கும் வோல்டேஜ் VSC I1 Ze1 13 5 வோல்ட் எனக் கிடைக்கிறது ஷார்ட் சர்க்யூட் என்பதால் வோல்டேஜ் மதிப்பு மிகக் குறைவாக இருக்கிறது காப்பர் லாஸ் WSC I12Re1 112 வாட் ஆக ஷார்ட் சர்க்யூட் டெஸ்டில் கருவிகள் காட்டும் ரீடிங் யாவன வோல்ட்மீட்டர் ரீடிங் 13 5 வோல்ட் அம்மீட்டர் ரீடிங் 13 ஆம்பியர் வாட்மீட்டர் ரீடிங் 112 வாட் இது தான் டிரான்ஸ்பார்மர் தலைப்பின் கீழ் பார்க்கப்படும் கடைசி சிக்கல் உதாரணம் அடுத்து ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் வகையில் ஒரு சிக்கலைப் பார்க்கலாம் ஒரு 11 5 KV2 3 KV சிங்கிள் பேஸ் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஆனது 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மர் ஆக உபயோகிக்கப்படும் போது 100 KVA ரேடட் அவுட்புட்டைக் கொடுக்கும் ஒரு வேளை இரண்டு வைண்டிங்கையும் சீரிஸ் ஆக இணைத்து ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் ஆக மாற்றினால் சாத்தியமான வோல்டேஜ் ரேஷியோ மற்றும் அவுட்புட் ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் இது தான் கேள்வி இதை எவ்வாறு செய்யலாம் இங்கு இரண்டு கனெக்ஷன்கள் சாத்தியப்படும் இதோ இந்த ஆட்டோ டிரான்ஸ்பார்மரில் இந்த புள்ளி A இது B மற்றும் இது C முன்பு நாம் பார்த்தபடியே இந்த கரண்ட் I1 என்றால் இந்தப் பகுதியில் மேல்திசை நோக்கி பாயும் கரண்ட் மற்றும் லோடிற்கு செல்லும் கரண்ட் I2 ஆகும் முதலாவது கனெக்ஷன் BC 11500 வோல்ட் அதாவது V2 மற்றும் AC 2300 வோல்ட் மற்றொரு கனெக்ஷன் AC 11500 வோல்ட் அதாவது V2 மற்றும் BC 2300 வோல்ட் ஆகும் இப்பொழுது நான் முதலாவது கனெக்ஷனை எடுத்துக் கொள்கிறேன் இங்கு BC 11500 வோல்ட் அதாவது V2 11500 வோல்ட் அடுத்து AC 2300 வோல்ட் என்பதால் V1 ஐக் கண்டுபிடிக்க 11500 மற்றும் 2300 வோல்ட்டைக் கூட்ட வேண்டும் காரணம் V1 என்பது A முதல் B வரை உள்ள வோல்டேஜ் ஆகும் ஆக V1 11500 2300 13800 வோல்ட் எனவே வோல்டேஜ் ரேஷியோ K 13800 11500 138 115 டிரான்ஸ்பார்மர் ரேட்டிங் 100 KVA அதாவது 1001000 VA எனக் கொடுத்துள்ளதால் V2 100 1000 என்றாகி இறுதியில் 8 7 ஆம்பியர் என்றாகும் அதேபோல் I1 100 1000 இதிலிருந்து I1 43 5 ஆம்பியர் எனக் கிடைக்கும் இந்த I1 ஐ உபயோகித்து I2 8 7 43 5 52 7 ஆம்பியர் எனக் கணக்கிடலாம் இது பற்றி ஆட்டோ டிரான்ஸ்பார்மருடைய விரிவுரையைப் பார்த்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து ஆட்டோ டிரான்ஸ்பார்மருடைய KVA ரேட்டிங்கைக் கண்டுபிடிக்கலாம் அது V1I1 13800 43 51000 600 KVA ஆகும் இதே போல V2I2 வைத்தும் கண்டுபிடிக்கலாம் அதன்படி V2I2 11500 52 71000 600 KVA இங்கும் அதே மதிப்பு தான் கிடைக்கிறது அடுத்து ஆட்டோ டிரான்ஸ்பார்மரின் வால்யூம் auto 1 1KTW இங்கு TW என்பது 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மரின் வால்யூம் ஆகும் இங்கு K V1 V2 138115 ஆக auto 1 115138TW இறுதியாக autoTW 0 17 எனக் கிடைக்கும் ஆக இத்துடன் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் எனும் தலைப்பு முடிவடைகிறது இதில் கண்ட விஷயங்கள் எளிதானவை குறிப்பாக ஒபன் சர்க்யூட் டெஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் மற்றும் 2 வைண்டிங் டிரான்ஸ்பார்மரின் ஒப்பீடுகள் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் எஃபீசியென்சி ஆல் டே எஃபீசியென்சி யூனிடி பவர் ஃபேக்டர் லேகிங் பவர் ஃபேக்டர் லீடிங் பவர் ஃபேக்டர் ஆகிய நிலையில் உள்ள வோல்டேஜ் ரெகுலேஷன் போன்ற தலைப்புகளில் நன்றாக கவனம் செலுத்துங்கள் பொதுவாக டிரான்ஸ்பார்மர் தலைப்பு மிக எளிய ஒன்று அடுத்ததாக நாம் த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மெஷின் பற்றி பார்க்க இருக்கிறோம் அடிப்படை விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாம் வகுப்பு லெவலில் தான் இருக்கும் இப்பொழுது த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மோட்டார் பற்றி பார்க்கத் தொடங்குவோம் குறிப்பாக இதனுடைய அடிப்படை விஷயங்களைத் தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இந்த மோட்டாரைப் பற்றி கல்லூரியில் படிக்கும் போது ஆய்வகத்திற்குச் சென்று திறந்து வைக்கப்பட்டிருக்கும் வவுண்டு ரோட்டார் மற்றும் ஸ்குரீல் கேஜ் இன்டக்ஷன் வகை மோட்டார்களைக் காணுங்கள் ஸ்டேடார் மற்றும் ரோட்டார் ஆகியவை எவ்வாறு உள்ளது என்பதைத் தெரிந்து கொள்ளலாம் வரைபடத்தை வைத்து படிக்கும் போது உங்களால் உருவகப்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் ஆய்வகத்திற்குச் சென்றால் தான் திறந்த ஸ்டேடார் ஸ்டார்ட்டர் மற்றும் ரோட்டார் ஆகியவைகளைத் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் இது சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மருக்கும் பொருந்தும் இப்பொழுது இன்டக்ஷன் மெஷினின் அடிப்படை விதிகளைப் பார்ப்போம் இவை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஏற்றவாறு தான் சொல்லித் தரப் போகிறேன் எனவே இது கஷ்டமாக இருக்காது என்று நம்பலாம் த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மோட்டர் என்பது அடிக்கடி இன்டஸ்ட்ரியுடன் தொடர்புபடுத்தப்படும் ஒரு மெஷின் ஆகும் அவை விலை மலிவானது மற்றும் பராமரிக்க எளிதானது இந்த மெஷினின் சிறப்பைச் சொல்ல வேண்டுமென்றால் இந்த மெஷின் இல்லாமல் இன்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸ் இல்லை எனலாம் த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மோட்டார் என்பது அடிப்படையில் 0 முதல் ஃபுல் லோட் வரை கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அதாவது நிலையான வேகத்தில் ஓடக்கூடியது இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் என்பதை சில நேரங்களில் சின்க்ரனஸ் ஸ்பீட் என்று குறிப்பிடுவோம் ஆக த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மோட்டார் இரண்டு முக்கியப் பகுதிகளைக் கொண்டது முதலாவது ஸ்டேடார் நிலையான பகுதி மற்றொன்று ரோட்டார் சூழலும் பகுதி ஸ்டேடாரும் ரோட்டாரும் ஒரு சிறிய ஏர் கேப் மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த ஏர் கேப் ஆனது 0 4 மில்லிமீட்டர் முதல் 4 மில்லிமீட்டர் வரை அகன்று இருக்கும் இந்த மதிப்பு மோட்டாரின் பவரைப் பொறுத்தது இந்த ஏர் கேப் வழியாகத் தான் பவர் ஆனது ஸ்டேடாரில் இருந்து ரோட்டாருக்கு பரவுகிறது என்பதைப் பின்னர் பார்க்க இருக்கிறோம் ஸ்டேடார் உண்மையில் ஸ்டீல் ப்ரேமைக் கொண்டுள்ளது இது ஸ்டேக்டு லேமினேஷன்ஸ் ஆல் ஆன ஹாலோ சிலின்ட்ரிகல் கோரை உள்ளடக்கியது இந்த படத்தைப் பாருங்கள் இது நான் புத்தகத்தில் இருந்து எடுத்துள்ளேன் நகல் செய்ததால் சில இடங்களில் கருமையாக தெரிகிறது இங்கு டெர்மினல்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கப்பட்டுள்ளது எனவே இது தான் உண்மையில் ஸ்டீல் பகுதி ஆகும் இதற்கு உள்ளே ஸ்டீல் லேமினேஷன்ஸ் உள்ளது இன்னும் உள்ளே சென்றால் ஸ்லாட்ஸ் ஐப் பார்க்கலாம் அதில் தான் 3 பேஸ் வைண்டிங் உள்ளது நான் முன்னே சொன்னபடி ஆய்வகத்தில் இந்த ஸ்டேடார் மற்றும் ரோட்டார் ஆகியவற்றைத் தெளிவாகப் பார்க்கலாம் அதே போல் பவர் ப்ளேன்ட்டில் உபயோகிக்கப்படும் சின்க்ரனஸ் ஜெனரேட்டரையும் பாருங்கள் மிக அழகாக இருக்கும் இன்டக்ஷன் மோட்டார் ஆனது சிறிய அளவுடையது ஆனால் சின்க்ரனஸ் ஜெனரேட்டருக்கு மிகப் பெரிய ரோட்டார் இருக்கும் இவை தான் ஸ்லாட்ஸ் இங்கு தான் வைண்டிங்ஸ் வைக்கப்படும் இந்த கட்டுமானத்தை நன்கு உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆய்வகத்திற்குச் சென்று திறந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ள மெஷினைப் பார்க்க வேண்டும் ஸ்டேடார் ஸ்டீல் ப்ரேமை உடையது ஸ்டேக்டு லேமினேஷன்ஸ் ஆல் ஆன ஹாலோ சிலின்ட்ரிகல் கோரை உள்ளடக்கியது என்று நான் கூறினேன் அல்லவா இதோ இது தான் அது இது ஸ்டீல் பகுதி இந்த இடத்தில் லேமினேஷனின் உள் சுற்றளவில் சமமான இடைவெளியில் ஸ்லாட்கள் பதிக்கப்பட்டுள்ளன இவை தான் ஸ்டேடார் வைண்டிங் வைப்பதற்கான இடத்தைத் தருகின்றது இவை தான் ஸ்டேடார் வைண்டிங் நான் மீண்டும் சொல்கிறேன் இதனை ஆய்வகத்திற்கு சென்று பாருங்கள் இந்த த்ரீ பேஸ் ஸ்டேடார் டிரான்ஸ்பார்மரை நினைவுபடுத்துகிறது முக்கியமான வேறுபாடு யாதெனில் டிரான்ஸ்பார்மர் ஒரு நிலையான சாதனம் இன்டக்ஷன் மோட்டார் என்பது சூழலும் சாதனம் ஆனால் டிரான்ஸ்பார்மரில் உருவாகும் ப்ளக்ஸ் நேரம் பொறுத்து மாறக்கூடியது ஆனால் இந்த ஸ்டேடாரில் உள்ள த்ரீ பேஸ் வைண்டிங்கிற்கு த்ரீ பேஸ் சப்ளை கொடுத்தால் ஒரு ரொடேடிங் மேக்னடிக் ஃபீல்டு உருவாகும் இங்கு ரோட்டார் இல்லை அதை தனியாகக் காட்டுகிறேன் இந்த மோட்டாரிலும் டிரான்ஸ்பார்மரைப் போன்று லீக்கேஜ் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் ஆகியவற்றைப் புறந்தள்ளி விடுவோம் எனவே 3 பேஸ் மேக்னடிக் ஃபீல்டு உருவான உடனே ஸ்டேடார் வைண்டிங்கில் ஒவ்வொரு பேஸிலும் வோல்டேஜ் இண்டியூஸ் ஆகும் இது தான் த்ரீ பேஸ் இன்டக்ஷன் மோட்டாரின் ஸ்டேடார் ஆகும் இப்பொழுது ரோட்டாரைப் பாருங்கள் இதுவும் பதிக்கப்பட்ட லேமினேஷன்களை உள்ளடக்கியது ரோட்டார் வைண்டிங்கை வைக்க ஏதுவான இடைவெளியை வழங்கும் பொருட்டு இவை அனைத்தும் மிகக் கவனமாக ஸ்டேக்டு செய்யப்பட்டுள்ளது இந்தப் படமும் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டதால் கொஞ்சம் கருப்பாகத் தெரிகிறது இது அடிப்படையில் ஒரு ஸ்குரீல் கேஜ் ரோட்டார் இங்கு நீங்கள் ஸ்லாட்ஸ்களையும் அதுனுள் வைக்கப்பட்டுள்ள பார்களையும் பாருங்கள் மேலும் ரோட்டாரின் இரு முனையிலும் காப்பரால் வெல்டிங் செய்யப்பட்டுள்ளது ஆக இரண்டு முனைகளையும் ஒன்றாக இணைத்து வெல்டிங் செய்யப்பட்டுள்ளதால் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக இருப்பதை அறியலாம் ஆனால் ஏன் அப்படி இருக்கிறது அது பின்னர் பார்ப்போம் இது தான் ஸ்குரீல் கேஜ் ரோட்டார் இதைச் சிறந்த முறையில் காட்சிப்படுத்த கண்டிப்பாக ஆய்வகத்திற்குச் சென்று பார்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறேன் நாம் இரண்டு வகையான ரோட்டார் வைண்டிங்கை உபயோகப்படுத்துகிறோம் முதலாவது மரபுசார்ந்த இன்சுலேடட் வையரால் ஆன த்ரீ பேஸ் வைண்டிங் இதைத் தான் வவுண்டு ரோட்டார் இன்டக்ஷன் மோட்டார் என்கிறோம் அதனுடைய சர்க்யூட் டயாக்ராமைப் பின்னர் காட்டுகிறேன் இரண்டாவது வகை ஸ்குரீல் கேஜ் வைண்டிங் அதாவது ஸ்குரீல் கேஜ் இன்டக்ஷன் மோட்டார் ஆகும் இறுதியாக இரண்டுடைய செயல்பாட்டு நெறிமுறைகள் ஒன்றாகத் தான் இருக்கும் வவுண்டு ரோட்டாரில் மட்டும் ஸ்லிப் ரிங் இருக்கும் இதனுடன் ரெசிஸ்டன்ஸை இணைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினால் இறுதியில் ஷார்ட் சர்க்யூட் ஆகிவிடும் ஆக இது ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டிங் ஆகும் அடுத்து ஸ்குரீல் கேஜ் ரோட்டார் வெற்று காப்பர் பார்களைக் கொண்டது இந்த பார்கள் ரோட்டாரை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும் மற்றும் ஸ்லாட்களின் உள்ளே தள்ளப் பட்டிருக்கும் இதனைக் கல்லூரியில் உள்ள ஆய்வகத்தில் பாருங்கள் எனிமையாகப் புரியும் மேலும் ரோட்டாரின் எதிர் முனைகள் 2 காப்பர் எண்ட் ரிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது பார்கள் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டுள்ளது இந்த மொத்த காப்பர் பார் மற்றும் எண்ட் ரிங் அமைப்பு அணில் கூண்டு போல் உள்ளதால் ஸ்கரீல் கேஜ் ரோட்டார் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது சிறிய மற்றும் நடுத்தர அளவுள்ள மோட்டார்களில் பார் மற்றும் எண்ட் ரிங்கள் டை காஸ்ட் அலுமினியம் கொண்டு செய்யப்பட்டிருக்கும் அவை மோல்ட் செய்து ஒரு இன்டக்ரல் ப்ளாக் ஆக உருவாக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது வவுண்டு ரோட்டாரை எடுத்துக் கொள்வோம் அதன் சர்க்யூட் டயாக்ராமைப் பின்னர் பார்ப்போம் இந்த ரோட்டாரானது ஸ்டேடார் போலவே த்ரீ பேஸ் வைண்டிங் கொண்டிருக்கும் வைண்டிங் வழக்கமாக ஸ்டார் Star Y முறையில் கனக்ட் செய்யப்பட்டிருக்கும் அவை ஸ்லாட்களில் சீராகப் பரவி இருக்கும் டெர்மினல்கள் மூன்று ஸ்லிப் ரிங் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ரோட்டார் உடன் சேர்ந்து சுழலக் கூடியது ஆக சூழல்கின்ற ஸ்லிப் ரிங் மற்றும் அதனுடன் சேர்ந்த நிலைத்த ப்ரஷ்கள் ஆனது வெளிப்புற ரெசிஸ்டன்ஸை ரோட்டார் வைண்டிங்கிற்கு சீரிஸ் ஆக இணைக்க உதவுகிறது எனவே தொடக்க காலத்தில் மட்டும் வெளிப்புற ரெசிஸ்டர்களை உபயோகப்படுத்துகிறோம் சாதாரணமாக இயங்கும் நிலையில் மூன்று ப்ரஷ்களும் ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்டுவிடும் எனவே இரண்டாம் அல்லது மூன்றாம் ஆண்டில் இன்டக்ஷன் மெஷினில் எக்ஸ்பெரிமன்ட் செய்யும் போது இந்த வவுண்டு ரோட்டார் மெஷினை கண்டிப்பாகப் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் முதலாம் அண்டில் இந்த எக்ஸ்பெரிமன்ட்டை செய்ய வாய்ப்பு இருக்குமா என்பது எனக்குத் தெரியவில்லை ஆனால் ஒரு எலக்ட்ரிகல் பொறியாளர் கண்டிப்பாக இரண்டாம் அல்லது மூன்றாம் ஆண்டில் எலக்ட்ரிகல் மெஷின்ஸ் ஆய்வகத்தில் இந்த மெஷின்களைப் பார்க்க நிச்சயமான வாய்ப்புண்டு